மீண்டும் வருக எனவே இது விரிவுரை எண் 49 ஆகும் இன்று நாம் வடிவியல் மற்றும் இயற்கணித பெருக்கம் மற்றும் அணிகளின் ஒற்றுமை பற்றி பேசுவோம் எனவே இயற்கணித பெருக்கம் என்றால் என்ன எனவே லாம்ப்டாவின் இயற்கணித பெருக்கம் என்பது லாம்ப்டாவின் பெருக்கத்தின் படிமூலமாக சிறப்பியல்பு சமன்பாட்டின் படிமூலமாக உள்ளது ஆகும் வடிவியல் பெருக்கம் என்பது ஒன்றுமில்லை லாம்ப்டாவின் ஐகென் வெளியின் பரிமாணம் ஆகும் அதாவது ஒரு ஐகென் மதிப்பு லாம்ப்டாவுடன் தொடர்புடைய நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களின் எண்ணிக்கை ஆகும் எனவே இந்த இரண்டு எண்களையே இந்த லாம்ப்டாவின் பெருக்கத்தைப் பற்றிச் சொல்வதற்கு இப்போது நாம் பயன்படுத்துவோம் ஏனென்றால் எல்லா ஐகென் மதிப்புகளின் சிறப்பியல்பு படிமூலங்களும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டன எனவே இந்த இயற்கணித பெருக்கத்தின் உதவியுடன் இப்போது நாம் அளவிட முடியும் எனவே இயற்கணித பெருக்கம் உதாரணமாக ஒரு படிமூலம் 3 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது எனவே அந்த குறிப்பிட்ட படிமூலத்தின் இயற்கணித பெருக்கம் 3 மற்றும் வடிவியல் பெருக்கம் என்பது ஐகென் வெளியின் பரிமாணமாக இருக்கும் அல்லது அந்த குறிப்பிட்ட ஐகென் மதிப்பு லாம்ப்டாவுடன் தொடர்புடைய நேரியல் சார்பற்ற வெக்டார்களின் எண்ணிக்கையாக இருக்கும் எனவே இந்த இரண்டு வகைப்பாடுகளுடன் நாம் மேலும் முன்னேறுவோம் ஆனால் அதற்கு முன்னர் இங்கே ஒரு குறிப்பு உள்ளது இந்த வடிவியல் பெருக்கம் எப்போதும் இயற்கணித பெருக்கத்தை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இது ஒரு முக்கியமான விளைவாகும் இதை முறையாக நிரூபிக்க முடியும் ஆனால் இதற்கு மூலைவிட்டமயமாக்கல் போன்றவற்றைப் பற்றி இன்னும் கொஞ்சம் கருத்துக்கள் தேவைப்படுகிறது எனவே இந்த முடிவை நாம் இப்போது நிரூபிக்க மாட்டோம் ஆனால் இந்த வடிவியல் பெருக்கம் எப்போதும் இயற்கணித பெருக்கத்தை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் என்பதை நினைவில் கொள்வோம் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட படிமூலம் ஒரு குறிப்பிட்ட ஐகென் மதிப்பு என்பது தொடர்புடைய வடிவியல் பெருக்கத்தை விட 3 மடங்கு மீண்டும் நிகழ்கிறது அதாவது அவை நேரியல் சார்பற்றதாக ஐகென் வெக்டர்களின் எண்ணிக்கை 3 ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது அவை 3 ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே இங்கே என்ன சூழ்நிலைகள் எழுகின்றன என்பதை முதலில் பல எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் பார்ப்போம் எனவே இந்த நிலையில் இந்த A என்ற அணியின் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களைக் காண்கிறோம் எனவே இந்த ஐகெனுக்கு இந்த அணிகளுக்காக கடந்த விரிவுரையில் பல அணிகளுக்கு நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ள ஐகென் மதிப்பு மற்றும் ஐகென் வெக்டர்களைக் கணக்கிடுவோம் எனவே இப்போது ஐகென் மதிப்புகளின் கணக்கீட்டை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே இங்கே முதலில் இந்த கொடுக்கப்பட்ட அணியின் சிறப்பியல்பு சமன்பாட்டை நாம் எழுத வேண்டும் இது det A λI 0 ஆகும் மேலும் இந்த அணிக்கு இந்த அணிக்கோவையை இங்கே கணக்கிடலாம் எனவே அணிக்கோவை இப்படி உள்ளது ⇒ 2 − λλ − 2λ − 8 0 எனவே இந்த பகுதியை நான் இங்கே தவிர்க்கிறேன் ஏனென்றால் இந்த விரிவுரையில் அது முக்கியமில்லை கடந்த விரிவுரையில் பல உதாரணங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே நமக்கு என்ன இருக்கிறது இந்த அணியின் இந்த சிறப்பியல்பு சமன்பாடு நம்மிடம் உள்ளது ⇒ 2 λ λ 2 λ 8 0 எனவே இப்போது நாம் கவனிப்பது என்னவென்றால் இரண்டு தனித்துவமான ஐகென் மதிப்புகள் உள்ளன ஒன்று 2 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது அதாவது λ 2 2 8 எனவே இந்த ஐகென் மதிப்பு 2 இரண்டு முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது மேலும் இந்த 8 ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது இந்த இயற்கணித பெருக்கத்தைப் பற்றி நாம் விவாதித்தோம் எனவே இந்த λ 2 இந்த ஐகென் மதிப்பு 2 இன் இயற்கணித பெருக்கம் இது 2 முறை இங்கு மீண்டும் மீண்டும் செய்யப்படுவதால் தான் வருகிறது எனவே λ 2 க்கு இயற்கணித பெருக்கல் 2 மற்றும் 8 க்கு இயற்கணித பெருக்கம் ஏனெனில் இது ஒரு முறை மட்டுமே மீண்டும் நிகழ்கிறது எனவே இங்கே இந்த λ 8 இன் இயற்கணித பெருக்கம் 1 ஆகும் ஆகவே இயற்கணித பெருக்கமும் வடிவியல் இயற்கணித பெருக்கமும் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்பது தொடர்புடைய வடிவியல் பெருக்கத்தை வரையறுக்கிறது λ 2 அல்லது λ 8 க்கு இந்த ஐகென் மதிப்புக்களின் இந்த வெக்டார்களின் ஐகென் வெளியில் நாம் பெற வேண்டும் எனவே இந்த λ 8 உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் எனவே இந்த λ 8 ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுவதை நினைவில் கொள்க இருப்பினும் இந்த விஷயத்தில் ஐகென் வடிவியல் பெருக்கம் இப்போது 1 ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது என்ற முடிவு ஏற்கனவே உள்ளது ஏனெனில் இந்த λ 8 இன் இயற்கணித பெருக்கம் 1 ஆகையால் ஐகென் வெக்டர்களைக் கணக்கிடாமல் வடிவியல் பெருக்கல் 1 ஆக இருக்கும் என்று நாம் கூறலாம் ஏனெனில் நிச்சயமாக இந்த λ 8 உடன் ஒத்த ஒரு நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர் இருக்கும் எனவே இரண்டு நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்கள் இருக்க முடியாது இதன் முடிவாக இந்த இயற்கணித பெருக்கம் எப்போதும் வடிவியல் பெருக்கத்தை விட பெரியது என்ற முடிவு நம்மிடம் உள்ளது எனவே இரண்டு நேரியல் சார்பற்ற வெக்டர்கள் இருக்க முடியாது என்பதை முன்பே நாம் அறிவோம் இது ஒன்று மட்டுமே இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த λ 8 இன் இயற்கணித பெருக்கம் 1 ஆகும் இது குறைந்தபட்சம் 1 ஐகென் வெக்டரைக் கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அடிப்படை அவ்வாறு கூறுகிறது நம்மிடம் ஏற்கனவே இந்த A − λIx உள்ளது மற்றும் அணிக்கோவை 0 க்கு சமம் நமக்கு எப்போதும் வெளிப்படையற்ற தீர்வுகள் இல்லை இந்த சமன்பாட்டிற்கு இங்கே A − λIx 0 எனவே நிச்சயமாக ஒரு நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர் இருக்கும் ஆனால் இரண்டு இருக்கக்கூடாது இந்த விஷயத்திலும் இதை நாம் பார்ப்போம் எனவே இங்கே இது A λI x எனவே இங்கே இந்த λ 8 இன் மூலைவிட்ட உள்ளீடுகளிலிருந்து கழிக்கப்பட்டது மற்றும் பின்னர் நாம் மற்றும் வலது புறம் இந்த வெக்டர் உள்ளது

எனவே இதுதான் நம்முடைய நிலைமை ஆகும் இந்த அணிக்கான சமன்பாடுகளின் அமைப்பிற்கான வரிசை குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவம் இதுவாகும் இப்போது இது சுழுமுனை உறுப்பு என்பதை இங்கே கவனிக்கிறோம் இங்கேயும் சுழுமுனை உறுப்பு உள்ளது எனவே முதல் இரண்டு நெடுவரிசைகளில் சுழுமுனை உறுப்பு உள்ளது மூன்றாவது நெடுவரிசையில் சுழுமுனை உறுப்பு இல்லை எனவே இது இந்த வெக்டாரின் இந்த x3 கூறுக்கு ஒத்திருக்கிறது மேலும் இதை நாம் விடுபட்ட மாறியாக எடுத்துக் கொள்ளலாம் எனவே ஒரே ஒரு விடுபட்ட மாறி மட்டுமே இருக்கும் இதன் இயற்கணித பெருக்கம் ஒன்றாகும் அதோடு இரண்டு விடுபட்ட மாறிகள் பெற முடியாது எனவே விடுபட்ட மாறிகள் எண்ணிக்கை நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களின் எண்ணிக்கையைப் பற்றி சொல்கிறது எனவே இங்கே நாம் இரண்டு நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களைக் கொண்டிருக்க முடியாது எனவே இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விடுபட்ட மாறி மட்டுமே இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிவோம் இரண்டு விடுபட்ட மாறிகள் இருக்க முடியாது எனவே இந்த x3 விடுபட்ட மாறி இதை நாம் மீண்டும் α என தேர்வு செய்யலாம் α ஐக் கொண்டு x1 மற்றும் x2 ஐ நாம் கணக்கிடலாம் எனவே இது ஒரே ஒரு ஐகென் வெக்டர் ஆகும் இது நேரியல் சார்பற்றதாக உள்ளது வேறு எந்த ஐகென் வெக்டரும் அங்கு அவை சார்ந்து இருக்கும் ஐகென் வெக்டர்கள் ன் இந்த மதிப்பு ஆல்பாவை நாம் வெளியே எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் நமக்கு ஒரே ஒரு நேர்கோட்டு சார்பற்ற ஐகென் வெக்டர் கிடைத்தது எனவே வடிவியல் பெருக்கம் என்று நாம் கூறுகிறோம் இங்கே கொடுக்கப்பட்ட ஐகென் மதிப்புடன் தொடர்புடைய நேர்கோட்டு சார்பற்ற ஐகென் வெக்டர்களின் எண்ணிக்கையான வடிவியல் பெருக்கல் λ 8 ஆனது 1 ஆகும் எனவே இந்த λ 8 இன் வடிவியல் பெருக்கம் 1 எனவே இங்கே இது நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களின் எண்ணிக்கை ஆகும் நாம் இந்த λ என்ற ஐகென் மதிப்புக்கு வரும்போது ஐகென் மதிப்பு λ 2 மற்றும் இதை 2 முறை மீண்டும் மீண்டும் செய்ததை நினைவில் கொள்ளுங்கள் λ 2 இன் இயற்கணித பெருக்கம் 2 ஆகும் எனவே இந்த விஷயத்தில் தொடர்புடைய ஐகென் வெக்டர்கள் அதனுடன் தொடர்புடைய நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது 2 இருக்கலாம் அதாவது அதிகபட்சம் 2 என்று நான் கருதுகிறேன் ஆனால் 1 ஆகவும் இருக்கலாம் அவற்றை முன்கூட்டியே கணக்கிட வேண்டும் என்பது இப்போது நமக்குத் தெரியாது ஏனெனில் இந்த ஐகென் மதிப்பைப் பார்க்கும்போது கொடுக்கப்பட்ட ஐகென் மதிப்புக்கு ஒத்த எத்தனை ஐகென் வெக்டர்கள் நேர்கோட்டுடன் சார்பற்றதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் இப்போது நாம் என்ன சொல்ல முடியும் ஏனெனில் இந்த 2 இன் பெருக்கம் 2 அல்லது இயற்கணித பெருக்கம் 2 ஆக இருந்தது மற்றும் வடிவியல் பெருக்கல் 2 ஐ விடக் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் ஆகவே நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களின் எண்ணிக்கை 1 ஆக இருக்கலாம் அல்லது இந்த விஷயத்தில் இப்போது 2 ஆகவும் இருக்கலாம் என்பதை இப்போது அறிவோம் எனவே இதை கணக்கிடுவோம் எனவே இது A − λIx 0 எனவே இந்த சமன்பாட்டை நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பாகவும் பின்னர் இந்த ஏறுபடி வடிவத்திற்குக் குறைப்பதன் மூலமாகவும் பெறுகிறோம்

நேரியல் சமன்பாடுகளின் இந்த அமைப்பின் நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவத்தை இந்த வரிசையில் எழுதியுள்ளோம் இந்த குறிப்பிட்ட கணக்கில் எத்தனை நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களை நாம் கொண்டிருக்கப் போகிறோம் என்பதை இப்போது நாம் அடையாளம் காணலாம் எனவே இங்கே இது நிரையின் சுழுமுனை உறுப்பு ஆகும் இது இந்த கணக்கில் மைனஸ் 2 மற்றும் நெடுவரிசை எண் இரண்டு இங்கே ஒரு நிரையின் சுழுமுனை இல்லை மேலும் நம்மிடம் நிரையின் சுழுமுனை இல்லை எனவே நெடுவரிசை எண் 1 இல் ஒரே ஒரு நிரையின் சுழுமுனை மட்டுமே உள்ளது எனவே இங்கே x2 மற்றும் x3 x2 மற்றும் x3 ஆகியவை விடுபட்ட மாறிகளாக இருக்கும் எனவே இப்போது விடுபட்ட மாறிகள் இருக்கும் எனவே நாம் அவைகளுக்கு எந்த மதிப்பையும் ஒதுக்க முடியும் அதாவது இப்போது நாம் இரண்டு நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களைப் பெறப்போகிறோம் ஏனென்றால் எத்தனை நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களைப் பெறுவோம் என்பதை பல விடுபட்ட மாறிகள் தீர்மானிக்கின்றன எனவே இந்த விஷயத்தில் நாம் இரண்டு நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களைப் பெறுவோம் அதையே நாம் எழுதுகிறோம் எனவே இந்த இரண்டு நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களைப் பெற்றோம் எனவே இதுவும் ஒன்று அவை எங்கு நேரியல் சார்பற்றதாக இருக்கின்றன என்பதை ஒருவர் சரிபார்க்கலாம் எனவே அந்த λ 2 உடன் ஒத்திருப்பதால் இது இயற்கணித பெருக்கம் 2 ஆக இருந்த 2 மடங்கு மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது இதன் இயற்கணித பெருக்கம் 2 ஆக இருந்தது இப்போது நமக்கு வடிவியல் பெருக்கமும் கிடைத்தது எனவே இந்த விஷயத்தில் வடிவியல் பெருக்கமும் 2 ஆகும் எனவே நம்மிடம் இயற்கணித பெருக்கம் 2 மற்றும் வடிவியல் பெருக்கல் 2 உள்ளது வடிவியல் பெருக்கம் மீண்டும் இயற்கணிதத்தை விட அதிகமாக இருக்க முடியாது ஆனால் இந்த விஷயத்தில் நமக்கு குறைந்தபட்சம் சமமாக கிடைத்தது எனவே இந்த λ 2 இன் வடிவியல் பெருக்கம் 2 ஆகும் ஏனெனில் இந்த லாம்ப்டாவுடன் தொடர்புடைய இரண்டு நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்கள் 2 க்கு சமம் சரி எனவே இந்த எடுத்துக்காட்டு 2 இந்த A இன் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களை நாம் கண்டுபிடிக்கிறோம் இந்த விஷயத்தில் ஒருவர் எளிதாக கணக்கிட முடியும் ஐகென் மதிப்புக்கள் மூலைவிட்ட உள்ளீடுகளாக இருக்கும் ஏனெனில் இது குறைந்த முக்கோண அணி மற்றும் முக்கோண அணிகளுக்கு நம்மிடம் உள்ள அனைத்து ஐகென் மதிப்புக்களும் இங்கே மூலைவிட்டங்களில் அமர்ந்துள்ளன எனவே இந்த λ 2 2 3 நம்மிடம் உள்ளன இங்கு இவை ஐகென் மதிப்புக்கள் மற்றும் ஒரு முக்கோண அணியின் ஐகென் மதிப்புக்கள் எப்போதும் ஒரு மூலைவிட்ட உறுப்பு ஆகும் எனவே இந்த ஐகென் மதிப்புக்கள் நம்மிடம் உள்ளன λ 2 2 3 ஐகென் வெளியில் இப்போது நாம் λ 2 க்கு கணக்கிடுவோம் மீண்டும் நான் இங்கே சொல்கிறேன் நாம் இயற்கணித பெருக்கத்தை அறிய விரும்பினால் அது 2 க்கு 2 மற்றும் இயற்கணித பெருக்கம் 3 என்பது 1 எனவே வடிவியல் பெருக்கத்தைப் பெற இப்போது நாம் கணக்கிட விரும்பும் ஐகென் வெளியாகும் எனவே இங்கே ஐகென் வெளியாகும் எனவே A − λI எனவே இங்கே 2 மூலைவிட்ட நுழைவிலிருந்து கழிக்கப்படும் எனவே நாம் அங்கு 0 0 1 அங்கு கிடைக்கும் எனவே இது இப்போது அணி A − λIx 0 எனவே நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் உண்மையில் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நாம் வரிசையை மாற்றிக்கொள்ளலாம் பின்னர் இந்த ஏறுபடி வடிவம் உள்ளது நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவம் 0 ஐ நாம் விரும்பினால் கீழே கொண்டு வரலாம் எனவே இந்த ஏறுபடி வடிவத்திற்கு நாம் எளிதாக மாற்றலாம் பின்னர் 2 இருக்கும் என்று பார்ப்போம் இங்கே 2 சுழுமுனைகள் இருக்கும் எனவே இது சுழுமுனை உறுப்பு மற்றும் நாம் இந்த ஏறுபடி வடிவமாக மாற்றும்போது இது சுழுமுனை உறுப்பு ஆகும் இந்த நடுத்தர ஒன்று எனவே இங்கே முதல் நெடுவரிசையில் ஒரு சுழுமுனையும் மூன்றாவது நெடுவரிசையில் ஒரு சுழுமுனையும் இருக்கும் மேலும் இந்த x 2 விடுபட்ட மாறியாக இருக்கும் எனவே இந்த x 2 விடுபட்ட மாறியாக இருக்கும் அதாவது ஒரே ஒரு விடுபட்ட மாறி மற்றும் நாம் ஒரு நேர்கோட்டு சார்பற்ற ஐகென் வெக்டர் மட்டுமே பெறுவோம் ஆனால் இப்போது வடிவியல் பெருக்கத்தை 1 ஆகப் பெற்றோம் எனவே நான் முன்பு கூறியது போல் ஆச்சரியப்படுவதற்கில்லை கொடுக்கப்பட்ட ஐகென் மதிப்புகளுக்கு எத்தனை ஐகென் மதிப்பு வெக்டர்கள் நேரியல் முறையில் சார்பற்றதாக இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்க முடியாது எனவே அவற்றை நாம் கணக்கிட வேண்டும் அந்த முடிவிலிருந்து நமக்குத் தெரிந்த விஷயம் என்னவென்றால் இயற்கணித பெருக்கம் என்பது குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது அல்லது வடிவியல் பெருக்கம் இந்த 2 இன் இயற்கணித பெருக்கம் 2 என்ற இயற்கணித பெருக்கத்திற்கு சமமாக குறைவாக உள்ளது எனவே அதிகபட்சம் இருக்கும் என்று நமக்குத் தெரியும் 2 நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்கள் உதாரணமாக மூன்று நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்கள் இருக்க முடியாது ஆனால் 2 இருக்குமா அல்லது 1 இருக்குமா என்பது நமக்குத் தெரியாது எனவே நாம் கவனித்தவை என்ன முந்தைய எடுத்துக்காட்டில் இயற்கணித பெருக்கம் 2 ஆகவும் வடிவியல் பெருக்கமும் 2 ஆகவும் இருந்தது இந்த விஷயத்தில் நமக்கு இயற்கணித பெருக்கம் 2 உள்ளது ஆனால் இந்த விஷயத்தில் வடிவியல் பெருக்கம் 1 தான் எனவே இங்கே வடிவியல் பெருக்கம் 1 ஆகும் ஏனென்றால் நம்மிடம் 1 நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர் உள்ளது மற்றும் 2 இன் இயற்கணித பெருக்கம் 2 ஆகும் ஏனெனில் இந்த 2 2 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது இந்த λ 3 இன் ஐகென் வெளியில் வருவது ஆகவே ஒன்று மட்டுமே இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் எனவே இயற்கணித பெருக்கம் 1 ஆக இருப்பதால் நிச்சயமாக ஒரே ஒரு விடுபட்ட மாறி மட்டுமே இருக்கும் என்பதை நாம் அறிவோம் எனவே 1 க்கும் மேற்பட்ட நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டரை நாம் கொண்டிருக்க முடியாது எனவே இங்கே நாம் இதை A − λIx 0 என கணக்கிட்டால் எனவே இது நம்மிடம் உள்ளது பின்னர் இந்த அமைப்பை தீர்க்கும்போது எனவே இந்த கணக்கில் 2 சுழுமுனைகள் இருப்பதை நாம் கவனிப்போம் இதை நாம் 0 ஆக மாற்ற முடியும் பின்னர் இதுவும் ஒரு சுழுமுனையாக மாறும் ஏனெனில் இது அந்த நிலையில் 0 ஆக இருக்காது எனவே நம்மிடம் 2 சுழுமுனை கூறுகள் இருக்கும் இந்த விஷயத்தில் இந்த x3 விடுபட்ட மாறியாக இருக்கும் எனவே இந்த ஆல்பா x3 உடன் ஒத்திருக்கிறது மேலும் இந்த x 2 0 ஆகவும் x1 ஆனது அணியின் இந்த கட்டமைப்பிலிருந்து 0 ஆகவும் இருக்கும் எனவே நாம் தீர்வைப் பெறுவோம் எதிர்பார்த்தபடி இந்த λ 3 க்கு ஒத்த ஒரே ஒரு நேர்கோட்டு சார்பற்ற ஐகென் வெக்டர் மட்டுமே உள்ளது எனவே இந்த λ 3 இன் வடிவியல் பெருக்கம் 1 மற்றும் இந்த நிலையில் இயற்கணித பெருக்கமும் λ 3 ஆகும் இந்த லாம்ப்டாவின் இந்த ஐகென் வெளியின் பரிமாணத்தை நாம் காணும் மற்றொரு எடுத்துக்காட்டுக்கு சமம் இந்த சிறப்பு அணி இங்கே ஆகும் எனவே இந்த நிலையில் மீண்டும் நாம் சிறப்பியல்பு சமன்பாட்டை எழுத வேண்டும் அதனால் அதாவது A λI x 0 எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சிறப்பியல்பு சமன்பாடு λ − 13 0 எனவே இந்த 3 படிமூலங்கள் நம்மிடம் உள்ளன எனவே 1 1 1 ஆகும் அதாவது இந்த லாம்ப்டாவின் இந்த இயற்கணித பெருக்கம் 1 க்கு சமம் இப்போது 3 ஆகும் எனவே இவை அனைத்தும் ஒரே ஐகென் மதிப்புகளைக் கொண்டிருக்கின்றன ஆனால் மூன்று முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்றன நாம் இங்கே ஐகென் வெளியை கணக்கிடும்போது இந்த சமன்பாடு A−λIx 0 உடன் நாம் ஐகென் வெக்டரைக் கணக்கிட வேண்டும் மூலைவிட்ட உள்ளீடுகளிலிருந்து இந்த A − λIx 0 ஐ எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த மூலைவிட்டங்களும் 0 ஆக இருக்கும் நம்மிடம் இந்த மிக எளிய எடுத்துக்காட்டு உள்ளது இந்த விஷயத்தில் 1 சுழுமுனை மட்டுமே இருக்கும் எனவே இந்த முதல் நெடுவரிசையில் சுழுமுனை இருக்கும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விடுபட்ட மாறிகள் இருக்கும் எனவே இது சுழுமுனை உறுப்பு ஆக இருக்கும் பின்னர் வேறு எதுவும் இல்லை எனவே நமக்கு விடுபட்ட மாறி உள்ளது எனவே இரண்டு விடுபட்ட மாறிகள் உள்ளன அதாவது 2 நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்கள் எனவே இங்கே ⇒ x2 ∝1 x3 ∝2 x1 −∝2 எனவே நம்மிடம் உள்ளது எனவே இங்கே ஈஜென்வெல்யூ 1 இது 3 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது எனவே இந்த லாம்ப்டாவின் இயற்கணித பெருக்கம் 1 மற்றும் 3 க்கு சமம் மற்றும் இந்த லாம்ப்டாவின் வடிவியல் பெருக்கம் 1 க்கு 2 ஆகும் எனவே அவை 2 நேரியல் சார்பற்ற வெக்டர்கள் எனவே இந்த ஐகென் வெளியின் பரிமாணம் 2 அல்லது இந்த லாம்ப்டாவின் வடிவியல் பெருக்கம் 1 க்கு சமம் 2 இந்த விஷயத்தில் எனவே மீண்டும் 3 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த பரிமாணத்தை 2 அல்ல 3 மற்றும் 1 அல்ல என்று மட்டுமே பெற்றோம் ஆனால் இங்கே சாத்தியமான மதிப்புகள் 3 ஆக இருக்கலாம் இது 2 ஆக இருக்கலாம் இது இங்கே இருப்பதால் ஆனால் இது 1 ஆகவும் இருக்கலாம் இந்த எடுத்துக்காட்டில் மீண்டும் இந்த சமனி அணியை எடுப்போம் எனவே மதிப்பீடு செய்வது மிகவும் எளிதானது எனவே இந்த A இன் ஐகென் வெளியின் பரிமாணத்தை மீண்டும் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இந்த சமனி அணிக்கு சமம் அதன் சிறப்பியல்பு சமன்பாட்டை நாம் எழுதினால் இதைப் பெறுவோம் λ − 13 0 எனவே மீண்டும் நம்மிடம் இது உள்ளது இது இந்த ஐகென் மதிப்பின் இயற்கணித பெருக்கம் இப்போது 3 தான் என்பதைக் காட்டுகிறது எனவே இந்த 1 உடன் தொடர்புடையது இயற்கணித பெருக்கம் 3 ஆகும் இப்போது வடிவியல் பெருக்கத்தை கணக்கிட்டால் அது சுவாரஸ்யமானது எனவே ஐகென் வெளி இந்த A − λIx 0 ஆல் கணக்கிடப்படும் எனவே மூலைவிட்ட உள்ளீடுகளிலிருந்து நாம் கழிக்கும்போது இந்த ஐகென் மதிப்பு 1 எனவே நாம் பெறுவது இந்த 0 அணி மற்றும் மீண்டும் 0 அணிக்கு சமம்

எனவே இந்த விஷயத்தில் இப்போது நாம் என்ன பார்க்கிறோம் இங்கே சுழுமுனை இல்லை என்று இங்கே சுழுமுனை இல்லை மற்றும் அனைத்து மாறிகள் அவை விடுபட்ட மாறிகள் எனவே நாம் தேர்வு செய்யலாம் அவை இங்கே விடுபட்டு இருப்பதற்கு எந்த மதிப்பையும் நாம் ஒதுக்க முடியும் அது இப்போது நாம் பார்த்த ஒரு சிறப்பு நிகழ்வு இங்கு 0 அணியை ஒரு மைனஸ் லாம்ப்டா I ஆகப் பெற்றுள்ளோம் பின்னர் நாம் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு உள்ளது இது சுதந்திரமாக எனவே நாம் எதை விரும்பினாலும் ⇒ x1 ∝1 x2 ∝2 x3 ∝3 எடுத்துள்ளோம் ஏனெனில் இவை மூன்றும் விடுபட்ட மாறிகள் ஆகும் பின்னர் இது எனவே இந்த λ 1 உடன் தொடர்புடைய இந்த கணக்கில் மூன்று நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்கள் உள்ளன எனவே λ 1 இன் இயற்கணித பெருக்கம் 3 ஆக இருந்தது மேலும் இந்த விஷயத்தில் 3 ஆக இருக்கும் ஐகென் வெளியின் பரிமாணமான வடிவியல் பெருக்கமும் ஆகும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் நாம் பார்த்தோம் இது 3 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் முழு பரிமாணத்தையும் பெற முடியும் இங்கே ஐகென் வெளியின் பரிமாணம் 3 ஆகும் மீண்டும் மீண்டும் λ பல முறை செய்யப்பட்டது ஆனால் அந்த முடிவு என்னவென்றால் அது 3 ஐ விட அதிகமாக இருக்க முடியாது இயற்கையாகவே இங்கே இதுதான் காரணம் ஏனெனில் பரிமாணம் முழு பரிமாணமாகும் ஏனெனில் இந்த R3 க்கு சொந்தமான கூறுகள் மற்றும் நாம் பரிமாணத்தை கொண்டிருக்க முடியாது அந்த அர்த்தத்தில் 3 க்கும் மேற்பட்டவை இங்கே இருக்கலாம் அணியின் ஒற்றுமை பற்றி இங்கே ஒரு கருத்து உள்ளது இது இங்கே அறிமுகப்படுத்தப்படும் அடுத்த விரிவுரையில் விவாதத்திற்கு தொடருவோம் எனவே இந்த B P−1AP இருந்தால் ஒரு n x n அணி B ஐ ஒரு n x n அணி A க்கு ஒத்ததாக அழைக்கப்படுகிறது அணி A மற்றும் B இடையே இந்த தொடர்பு இருந்தால் இந்த P ஐ அணி A அல்லது A அணி B போன்றது என்று அழைக்கிறோம் இந்த B உடன் நாம் என்ன செய்ய வேண்டும் சில ஒற்றை அல்லாத அணி P க்கு முன் P என்றால் என்ன இந்த P−1 இங்கே ஒரு அணி இருந்தால் அதாவது இந்த ஒற்றை அல்லாத அணி P எனவே P தலைகீழ் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது எனவே B மற்றும் A ஆகிய இரண்டு அணிகளுக்கும் இடையில் இந்த தொடர்பு இருந்தால் P−1AP B க்கு மற்ற அணியைக் கொடுக்கிறது பின்னர் இவை இரண்டும் ஒத்தவை என்று அழைக்கிறோம் இன்று நாம் சரிபார்க்கும் சில பண்புகளை இதே போன்ற சொற்களை ஏன் பயன்படுத்துகிறோம் அவை B மற்றும் A இன் பல பொதுவான பண்புகளை ஐகென் மதிப்பில் ஐகென் வெக்டர்களின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்கின்றன மேலும் பிற கருத்தாய்வுகளும் உள்ளன அவை அடுத்த விரிவுரையில் தொடரும் ஆகவே B ஆனது A ஐ ஒத்ததாக இருந்தால் B க்கு A ஐப் போன்ற ஐகென் மதிப்புகள் இருப்பதையும் x A இன் ஐகென் வெக்டராக இருந்தால் இந்த y P−1x அதே ஐகென் மதிப்புக்கு ஒத்த B இன் ஐகென் வெக்டர் ஆகும் ஆகவே ஒன்றின் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களை நாம் அறிந்தால் மற்றொன்றின் ஐகென் மதிப்புகள் ஐகென் வெக்டர்களைப் பெறலாம் உண்மையில் அவை ஒரே மாதிரியான மதிப்புகளைக் கொண்டுள்ளன மேலும் ஐகென் வெக்டரும் இதேபோன்ற t வரையறையில் நாம் ஏற்கனவே அறிமுகப்படுத்திய y P−1 xP ஆக இருக்கும் எனவே நாம் எடுப்பது என்னவென்றால் இந்த லாம்ப்டா இந்த அணி A இன் சம மதிப்பு மற்றும் A ஐப் போலவே நம்மிடம் B அணி உள்ளது எனவே முதலில் இந்த A க்கான ஒரு தொடர்பு x என்பது ஐகென் வெக்டர் மற்றும் λ என்பது ஐகென் மதிப்பு ஆகும் எனவே நம்மிடம் இந்த தொடர்பு உள்ளது λ x Ax இப்போது நாம் என்ன செய்வது இந்த P−1 ஆல் இங்கே பெருக்குகிறோம் எனவே வலது புறத்தில் நமக்கு P−1 உள்ளது P என்பது அந்த அணி அங்கு நாம் ஒற்றுமையைப் பற்றி பேசுகிறோம் எனவே நம்மிடம் P−1 Ax உள்ளது மேலும் இங்கே P−1 எனவே லாம்ப்டா நிலையானது எனவே நம்மிடம் P−1 x உள்ளது பின்னர் நாம் என்ன செய்கிறோம் இங்கே லாம்ப்டா P−1 x அதே P−1A மீண்டும் இந்த சமனி அணியை அறிமுகப்படுத்தியுள்ளோம் λ x Ax ⇒ λP−1x P−1Ax ⇒ λP−1x P−1APP−1x P−1APP−1x ⇒λP−1x BP−1x எனவே λ என்பது B இன் ஐகென் மதிப்பு மற்றும் P−1x என்பது λ இன் ஐகென் மதிப்புடன் தொடர்புடைய ஒரு ஐகென் வெக்டர் ஆகும் இந்த முதல் முடிவு A மற்றும் B இல் நாம் ஏற்கனவே பார்த்த மற்றொரு முடிவு சதுர ஒத்த அணிகள் பின்னர் அவை ஒரே குணாதிசயமான பல்லுறுப்புக்கோவைகளைக் கொண்டுள்ளன எனவே இறுதியில் அவைகளுக்கு ஒரே சமமான மதிப்பு இருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆகவே நம்மிடம் ஒரே மாதிரியான ஐகென் மதிப்புகள் இருந்தால் அவை ஒரே குணாதிசயமான பல்லுறுப்புக்கோவையைக் கொண்டிருக்கின்றன ஆனால் இது அதைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழி ஆகும் எனவே நாம் எடுத்துக்கொள்கிறோம் B P−1AP detB − λI det P−1AP − P−1λIP detP−1A − λIP detP−1 detA − λI det detA − λI எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த detB−λI அணிக்கோவை detA−λI க்கு சமம் எனவே அவை ஒரே குணாதிசயமான பல்லுறுப்புக்கோவையைக் கொண்டுள்ளன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த A மற்றும் B க்கு ஒரே சமமான மதிப்புகள் இருக்கும் என்று மீண்டும் சொல்லலாம் முந்தைய ஸ்லைடில் மீண்டும் ஐகென் வெக்டர்களுக்கான தொடர்பும் சரி முடிவுக்கு வருகையில் இந்த விரிவுரையில் நாம் இயற்கணித பெருக்கத்தைப் பற்றி பேசினோம் அது ஒரு ஐகென் மதிப்பின் நிகழ்வுகளின் எண்ணிக்கையைத் தவிர வேறில்லை அந்த ஐகென் மதிப்புடன் தொடர்புடைய நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களின் எண்ணிக்கையாக இருந்த வடிவியல் பெருக்கத்தையும் நாம் கண்டோம் வடிவியல் பெருக்கம் இயற்கணித பெருக்கத்திற்கு சமமாக இருப்பதை விட எப்போதுமே இதுதான் மேலும் இதேபோன்ற அணிகளைப் பற்றியும் பேசினோம் அதாவது B மற்றும் A ஆகியவை ஒருவருக்கொருவர் ஒத்ததாக அழைக்கப்படுகின்றன சில தலைகீழ் அணி P க்கு B P−1AP இந்த தொடர்பு இருந்தால் அவை ஒத்த அணிகள் ஆகும் எனவே இந்த விரிவுரைகளைத் தயாரிக்கப் பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் இவைகள் தாம் மற்றும் உங்கள் கவனத்திற்கு நன்றி